சில எடுத்துக்காட்டுகளை முன்னர் பார்த்தோம் இன்னும் சில ஒன்று அல்லது இரண்டு எடுத்துக்காட்டுகளை பின்னர் பார்ப்போம் உதாரணமாக 1 9 இல் ஒரு 200 வாட் எலக்ட்ரிக் விளக்கு 2 மணி நேரத்தில் எவ்வளவு எனர்ஜியைப் பயன்படுத்துகிறது எனர்ஜிக்கான வெளிப்பாடு w p t என வழங்கப்படும் அடிப்படையில் வாட் ஹவர் என்பது பவர் P மூலமாகவும் டைம் t மூலமாகவும் வெளிப்படுத்தலாம் P 200 வாட் மற்றும் t 2 ஹவர் ஆகும் எனவே 200 2 400 வாட் ஹவர் ஆனால் 1 வினாடிக்கு ஜூல் வாட் ஏனெனில் p dw dt w ஐப் பார்த்தோம் எனவே 1 ஹவர் 60 60 3600 வினாடி ஆகும் இது 200 2 400 1 ஹவர் 1 ஹவர் 60 60 வினாடிகள் இந்த 720000 ஜூல் இல் மட்டும் 720 கிலோ ஜூல் இருக்கும் ஏனெனில் ஜூல் பர் விநாடி வாட் ஆகும் இந்த வாட் ஹவர்யை வாட் விநாடிக்கு ஆக உருவாக்குவோம் 1 ஹவர் 60 60 வினாடிகள் 3600 வினாடிகள் இந்த 200 400 ஆல் பெருக்கப்படுகிறது எனவே வாட் வினாடி மற்றும் ஜூல் பர் விநாடி watt இந்த யூனிட் உண்மையில் வாட் வினாடி 720 கிலோ ஜூல் சிறிய உதாரணத்தை பார்த்தோம் இன்னொரு உதாரணம் இப்போது பார்ப்போம் இங்கே நேர செயல்பாட்டை எடுத்து உள்ளோம் எப்படியிருந்தாலும் ஆரம்பத்தில் D சர்க்யூட்க்கு ஆர்வமாக பார்த்தோம் ஆனால் சிங்கிள் பேஸ் A மற்றும் 3 பேஸ் A சர்க்யூட்களுக்கு நேர விவரத்தில் பார்ப்போம் எடுத்துக்காட்டாக உதாரணம் 10 கொடுக்கப்பட்டுள்ளது படம் 1 12 இல் காட்டப்பட்டுள்ள வோல்ட்டேஜ் சோர்ஸ்க்கான வெளிப்பாட்டை படம் 1 12 இல் பெறுவோம் t 0 முதல் t முடிவிலி இடைவெளிக்கான எனர்ஜியை கணக்கிடுவோம் இந்த சர்க்யூட் எலிமெண்ட் படம் இதில் வோல்ட்டேஜ் சோர்ஸ் ஆகவும் கரண்ட் i 2 e t ஆம்பியர் என வழங்கப்படும் இது கரண்ட் i 2 இதன் நேர செயல்பாடு 2 e t ஆம்பியர் மற்றும் வோல்ட்டேஜ் V it 12 வோல்ட் முதல் விஷயம் என்னவென்றால் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் ஆகும் கரண்ட் பாசிட்டிவ் முனையத்தில் நுழைகிறது இந்த விஷயத்தில் பவர் வெளிப்பாடு p v i ஐ கணக்கிடும் பாசிட்டிவ் முனையத்தில் நுழையும் கரண்ட் க்கு பவர்யை p vi ஆக கணக்கிடலாம் இதில் v 12 வோல்ட் மற்றும் i 2 e t ஆம்பியர் ஆகவே பவர் p 12 2 e t 24 e t வாட் என்று அறிவோம் மாற்றப்படும் எனர்ஜிக்கான வெளிப்பாடு t 0 முதல் t முடிவிலிக்கு இடையில் கொடுக்கப்படுகிறது எனர்ஜி ட்ரான்ஸ்பர் வரம்பு 0 ஐ முடிவிலிக்கு p dt என்று அழைப்போம் எனவே p என்பது பவர் மற்றும் t என்பது நேரத்தின் அடிப்படையில் ஆகும் அது ஜூல் ஆக இருக்கும் இது 0 முதல் முடிவிலி 24 e t dt ஆகும் இந்த ஜூலின் பெரும்பகுதியை இன்டிகிரேட் செய்யவும் இந்த மதிப்புகள் கிடைத்தால் அது 24 ஜூல் ஆகும் எனவே எனர்ஜி ட்ரான்ஸ்பர் ன் வெளிப்பாடு 24 ஜூல் ஆகும் இதன் மூலம் மெதுவாக அறிவோம் ஆக்ட்டிவ் மற்றும் பாஸ்ஸிவ் சர்க்யூட் எலிமெண்ட்கள் எலக்ட்ரிக் சர்க்யூட் என்பது எலிமெண்ட்களின் இண்டர்கனேக்க்ஷன் ஐ விவாதித்தோம் எனவே சர்க்யூட் பகுப்பாய்வு என்பது எலிமெண்ட்கள் வழியாக கரண்ட்களை தீர்மானிக்கும் செயல்முறையாகும் அல்லது சர்க்யூட்களின் எலிமெண்ட்கள் முழுவதும் வோல்ட்டேஜ் ஐ தீர்மானிக்கும் செயல்முறையைக் கண்டறிய வேண்டும் அடிப்படையில் எலக்ட்ரிக் சர்க்யூட்களில் 2 வகையான எலிமெண்ட்கள் காணப்படுகின்றன ஒன்று ஆக்ட்டிவ் எலிமெண்ட்கள் மற்றொன்று பாஸ்ஸிவ் எலிமெண்ட்கள் உண்மையில் அவை பாஸ்ஸிவ் எலிமெண்ட்கள் அல்ல அவை ஆக்ட்டிவ் எலிமெண்ட்கள் ஆகும் பாஸ்ஸிவ் எலிமெண்ட்கள் என்பது ஆக்ட்டிவ் எலிமெண்ட்கள் அல்ல மேலும் அதை எனர்ஜியைக் கொடுப்பதும் வாங்குவதும் கருத்தில் கொள்ள வேண்டும் ஒரு சர்க்யூட் எலிமெண்ட் பாஸ்ஸிவ் என்று கூறுவதற்கு என்பது மீதமுள்ள சர்க்யூட்க்கு வழங்கப்படும் மொத்த எனர்ஜி எப்போதுமே செயலற்றதாக இருந்தால் செயலற்றதாகக் கூறப்படுகிறது அதாவது இது 0 அல்லது பாஸ்ஸிவ்வாக இருக்கலாம் என்று சொல்லுவோம் அதாவது எனர்ஜி எந்த ஆரம்ப நேரத்திற்கும் கொடுக்கப்பட்ட t 0 முதல் t p dt என்பது எனர்ஜி ஏனெனில் p பவர் மற்றும் நேர வாட் வினாடி ஜூல் என்று அறிந்தோம் எனவே இந்த t t0 t எனவே p vi t என்று சொல்லுவோம் ஆனால் கணித ரீதியாக இதை குறிக்க முடியும் எனவே t 0 முதல் t வரம்பு v idt அது 0 க்கு சமமாக இருக்கும் பின்னர் அது ஒரு பாஸ்ஸிவ் எலிமெண்ட் என்பதாகும் நிச்சயமாக ஒரு ஆக்ட்டிவ் எலிமெண்ட் என்பது எதிர்மாறாக இல்லாத ஒன்றாகும் எனவே இது 1 10 சமன்பாடு இல் ஒரு ஆக்ட்டிவ் எலிமெண்ட் எல்லா நேரத்திலும் பொதுவாக எனர்ஜியை உருவாக்கும் திறன் கொண்டது இருக்காது அதே நேரத்தில் பாஸ்ஸிவ் எலிமெண்ட் ஆக்ட்டிவ் எலிமெண்ட் அல்ல அது எனர்ஜியை உருவாக்கும் ஆனால் பாஸ்ஸிவ் எலிமெண்ட் அதை உருவாக்க முடியாது பாஸ்ஸிவ் எலிமெண்ட் என்பது ரெஸிஸ்டர்கள் இன்டக்டர்கள் மற்றும் கெபாசிட்டர்கள் ஆகும் ஜெனரேட்டர்கள் பேட்டரிகள் and ஆப்பரேஷனல் ஆம்ப்ளிபையர் இவை ஆக்ட்டிவ் எலிமெண்ட்ஸ்களின் எடுத்துக்காட்டுக்கள் ஆகும் பாஸ்ஸிவ் எலிமெண்ட்ஸ் என்பது ரெஸிஸ்டர்கள் இன்டக்டர்கள் மற்றும் கெபாசிட்டர்கள் ஆகும் ஜெனரேட்டர்கள் பேட்டரிகள் and ஒப்பரேஷனல் ஆம்ப்ளிபையர்ஸ் இவை ஆக்ட்டிவ் எலிமெண்ட்ஸ்களின் எடுத்துக்காட்டுக்கள் ஆகும் எனவே இந்த பிரிவில் ஆக்ட்டிவ் எலிமெண்ட்களின் முக்கியமான கூறுகளை பார்ப்போம் ஒரு இன்டிபெண்டன்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ் என்பது இரண்டு முனைய எலிமெண்ட் ஆகும் இதன் சின்னத்தைப் பற்றி பின்னர் பார்ப்போம் ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் 2 முனையங்களுக்கு இடையில் பராமரிக்கிறது இந்த வோல்டேஜ் முற்றிலும் கரண்ட் லிருந்து இன்டிபெண்டன்ட் ஆகும் அல்லது இது சர்க்யூட்களின் வேறு சில பகுதிகளின் வோல்டேஜ் லிருந்து இன்டிபெண்டன்ட் ஆக உள்ளது எனவே ஜெனரேட்டர்கள் மற்றும் பேட்டரிகள் போன்ற இயற்பியல் சோர்சஸ் சிறந்த வோல்ட்டேஜ் சோர்சஸ்க்கான ஒதுக்கீடாக கருதப்படலாம் எனவே ஜெனரேட்டர் மற்றும் பேட்டரிகள் ஆகியவை ஐடியல் வோல்ட்டேஜ் சோர்ஸ்களாக கருதப்படலாம் இங்கே ஒரு சின்னத்தைப் பாருங்கள் வட்டத்துக்குள் இருக்கும் டி யால் ஏசி A யால் இரண்டையும் குறிக்கலாம் என்பது டைம் வெரியிங் ஆகும் சோர்ஸ் அல்லது டைம் வெரியிங் என கருதலாம் ஐ மிக பெரிய தொடர்ச்சியான வரி ஆகவும் மற்றும் ஐ சிறிய வரி ஆகவும் அதை டி என குறிப்பிடலாம் ஆனால் இது நிலையான அல்லது டைம் வெரியிங் வோல்ட்டேஜ்க்கு பயன்படுத்தப்படலாம் இந்த குறியீட்டு இரண்டுத்துக்கும் அர்த்தமாக இருக்கலாம் எனவே இந்த சின்னத்தைப் பயன்படுத்தினால் அது முற்றிலும் சரியானது அல்லது இது ஒரு தூய டி C என்றால் இதுவும் ஒரு தூய டி பயன்படுத்தப்படலாம் எனவே இந்த 2 இன் டிபெண்டன்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ்களுக்கான குறியீடாகும் இந்த சின்னம் டி வோல்ட்டேஜ் சோர்ஸ் ஐ குறிக்கப் பயன்படும் டைம் வெரியிங் வோல்ட்டேஜ் சோர்ஸ்க்கும் பயன்படுத்தலாம் எனவே ஒரு இன்டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ் என்பது இரண்டு முனைய எலிமெண்ட்கள் ஆகும் இது ஒரு குறிப்பிட்ட கரண்ட்யையும் வோல்ட்டேஜ் சோர்ஸ் முற்றிலும் இன்டிபெண்டன்ட்டாக அழைக்கப்படுகிறது இந்த சின்னம் மெய்யாக இருந்தால் இது கரண்ட் சோர்ஸ்க்கும் மேலும் இந்த சின்னம் டி மற்றும் ஏசி A பற்றி பயன்படுத்துவதைப் பின்னர் பார்ப்போம் இன்டிபெண்டன்ட் சோர்சஸ் வழக்கமாக எக்ஸ்ட்டேர்னல் சர்க்யூட்க்கு பவர்யை வழங்குவதாகும் எனவே இந்த சின்னம் டி மற்றும் ஏசி A இரண்டிற்கும் உண்மை ஆகும் எனவே எடுத்துக்காட்டு i 2 ஆம்பியர் ஒரு தூய டி சோர்ஸ் ஆகும் i 2 sin 100 pi என்று சொன்னால் அது ஒரு கரண்ட் சோர்ஸ் ஆகும் ஆனால் இது இந்த சின்னம் டி மற்றும் ஏசி A ஆகிய இரண்டிற்கும் சமம் மிகவும் ஆழமாகச் செல்லும் போது இந்த விஷயங்கள் அனைத்தையும் விரிவாகக் காண்போம் டிபெண்டன்ட் சோர்ஸ்கள் பொதுவாக வைர வடிவமாகும் எனவே எடுத்துக்காட்டாக என்பது டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ் ஆகும் இது ஒரு அம்பு உதாரணத்தின் நோக்கத்திற்காக மேல்நோக்கி காட்டப்படுகிறது டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ் ஆகும் அதாவது டிபெண்டன்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ் ஆனது வோல்டேஜ் எதுவாக இருந்தாலும் சில பகுதியிலுள்ள கரண்ட் ன் செயல்பாடாக இருக்கலாம் அல்லது சர்க்யூட்களின் சில கிளைகளில் சில வோல்ட்டேஜ்யின் செயல்பாடாக இருக்கலாம் இதேபோல் கரண்ட் ல் வேறு சில கிளை கரண்ட் ன் செயல்பாடாக இருக்கலாம் அல்லது முழுவதும் சில வோல்டேஜ் யின் செயல்பாடாக இருக்கலாம் எனவே இவை டிபெண்டன்ட் ஆக இருக்கின்றன இவை சிறந்தவை அல்ல இவை நிலையானவை அல்ல இவை டிபெண்டன்ட் சோர்ஸ்கள் ஆகும் எனவே சின்னம் இது வைர வடிவம் மற்றும் இந்த சின்னம் டிபெண்டன்ட் சோர்ஸ்கள் போன்றதும் இது டிபெண்டன்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ் ஆகவும் இது டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ் ஆகவும் பார்த்தோம் ஒரு டிபெண்டன்ட் அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட வோல்டேஜ் சோர்ஸ் ஆனது ஒரு இன்டிபெண்டன்ட் சோர்ஸ்க்கு ஒத்ததாக இருக்கிறது தவிர சோர்ஸ் முனையங்களில் உள்ள வோல்டேஜ் செயல்பாடாகும் இது மற்ற வோல்ட்டேஜ்களை அல்லது சர்க்யூட்யில் இருக்கும் வோல்ட்டேஜ் ஐ அழைக்கிறது எடுத்துக்காட்டாக பார்ப்போம் இது உண்மையில் டிபெண்டன்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ் V 0 என்பது 2 V x கொடுக்கப்பட்டுள்ளது பொதுவாக Vx ஐ 1 2 3 4 என எப்போதும் 1 க்கும் குறைவாகவும் இருக்கலாம் எனவே 2 V x க்கு எடுக்கப்படுகிறது இது V x என்பது வேறு சில கிளைகளில் உள்ள சர்க்யூட்யின் வோல்ட்டேஜ் ஆகும் ஆனால் குறியீடாக V 0 க்கு Vx சமம் ஆகும் என்று காட்டப்பட்டுள்ளது Vx மாறினால் V 0 மாறும் இது உண்மையில் கட்டுப்பாட்டு வோல்டேஜ் சோர்ஸ் ஆகும் ஏனெனில் V0 என்பது V x இன் செயல்பாடு மற்றும் சர்க்யூட்யின் வோல்டேஜ் வேறு சில எலிமெண்ட் x ஆகும் இதை கற்பனையாக எடுத்து கொள்ளும் கட்டம் ஆகும் இந்த வோல்ட்டேஜ் V0 3 ix எடுக்கப்பட்டது சில நேரங்களில் ஒரு கேயின் பாராமீட்டர் என்று அழைக்கிறோம் 3 என்பது 4 5 2 1 2 ஆக இருக்கலாம் இது ஒரு பொருட்டல்ல எடுத்த விளக்கத்தின் நோக்கத்திற்காக V 0 3 i x I x என்பது வேறு ஏதேனும் ஒரு கிளை வழியாக கரண்ட் ஆக இருந்தால் சில கிளை x a மற்றும் i x ஒரு V 0 ஆக மாறுகிறது அதாவது உண்மையில் கரண்ட் கட்டுப்படுத்தப்பட்ட வோல்ட்டேஜ் சோர்ஸ்யாக அழைக்கப்படுகிறது ஏனெனில் இந்த வோல்டேஜ் சோர்ஸ் V 0 கரண்ட் ன் செயல்பாடு அதனால்தான் இது கரண்ட் கட்டுப்படுத்தப்பட்ட வோல்டேஜ் சோர்ஸ் என அழைக்கப்படுகிறது எனவே இது உண்மையில் டிபெண்டன்ட் சோர்ஸ்கள் ஆகும் இது V V 0 2 V x அல்லது V 0 3 i x இவை டிபெண்டன்ட் சோர்ஸ்கள் ஆக அழைக்கப்படுகின்றன இது v 0 ஆகும் இது வோல்ட்டேஜ்யின் செயல்பாடாக இருக்கலாம் அல்லது கரண்ட் ன் செயல்பாடாகவும் இருக்கலாம் எனவே இது வோல்ட்டேஜ்யின் செயல்பாடாக இருக்கும்போது வோல்ட்டேஜ் கட்டுப்பாட்டு வோல்ட்டேஜ் சோர்ஸ்யாக அழைக்கப்படும் போது கரண்ட் ன் இந்த செயல்பாடு கரண்ட் கட்டுப்படுத்தப்பட்ட வோல்ட்டேஜ் சோர்ஸ்யாக அழைக்கப்படுகிறது ஏனெனில் இது V 0 என்பது கரண்ட் ன் செயல்பாடாகும் இதேபோல் பார்த்த அனைத்து விஷயங்களும் படம் 1 6 இல் காட்டப்பட்டுள்ளது இந்த விஷயத்தில் இது கரண்ட்யை டிபெண்டன்ட் ஆக இருக்கும்போதெல்லாம் இந்த பாராமீட்டர் 3 ஐ கேயின் பாராமீட்டர் என அழைக்கலாம் எனவே இப்போது ஒரு டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ்யின் ஊடாக பாயும் கரண்ட் ஒரு கரண்ட் ஆல் அல்லது வோல்டேஜ் ஆல் தீர்மானிக்கப்படுகிறது இது கரண்ட் கட்டுப்படுத்தப்பட்ட கரண்ட் சோர்ஸ் ஐ எடுத்துக்காட்டாக பார்ப்போம் எனவே இது ஒரு டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ் ஆகும் i 0 2 ix இதில் 2 என்று எடுத்துக்கொண்டது 1 ஐ விட 3 4 குறைவாக இருக்கலாம் அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் விளக்கத்தின் மேலும் நோக்கம் 2 i x என்று கூறுகிறது எனவே இது உண்மையில் கரண்ட் கட்டுப்படுத்தப்பட்ட கரண்ட் சோர்ஸ் ஆகும் ஏனெனில் இந்த i 0 கரண்ட் ஆனது கரண்ட் i x இன் செயல்பாடாகும் i x என்பது கிளை அளவு கரண்ட் ல் சில எலிமெண்ட் இன் கரண்ட் ஆக இருக்கலாம் சில கிளை x a பாயும் எனவே இது உண்மையில் i 0 2 i x எனவே இது கரண்ட் கட்டுப்படுத்தப்பட்ட கரண்ட் சோர்ஸ் ஆகும் இது இந்த செயல்பாடாக இருக்கும்போதெல்லாம் அது கரண்ட் i x இன் செயல்பாடாகும் எனவே இது கரண்ட் கட்டுப்படுத்தப்பட்ட கரண்ட் சோர்ஸ் CCCS ஆகும் இதேபோல் i 0 3 V x ஆக இருக்கும்போது இந்த வோல்டேஜ் கட்டுப்படுத்தப்பட்ட கரண்ட் சோர்ஸ் ஆகும் ஏனெனில் இந்த i 0 வோல்டேஜ் V x இன் செயல்பாடு மற்றும் இந்த V x என்பது கிளை முழுவதும் வோல்ட்டேஜ் x என்று கூறுகிறது எனவே i 0 3 இதை i 3 ஐ எடுத்துக் கொள்வோம் இது 1 2 3 4 ஆக இருக்கலாம் இது ஒரு கேயின் பாராமீட்டர் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே i 0 3 V h மற்றும் வோல்ட்டேஜ் கட்டுப்படுத்தப்பட்ட கரண்ட் சோர்ஸ் ஆகும் மற்றொரு விஷயம் என்னவென்றால் இதைக் காண்பிக்கும் போதெல்லாம் இந்த அம்பு மேல்நோக்கி இருக்கும் போதெல்லாம் கரண்ட் சோர்ஸ்க்கும் இதேபோல் காட்டப்படுகிறது அதாவது கரண்ட் இந்த முனையத்தை விட்டு வெளியேறுகிறது எனவே இந்த அம்பு என்று அழைப்பது அந்த அம்புக்குறியை மேல்நோக்கி அழைப்பதன் பொருள் கரண்ட் மேல்நோக்கி பாய்கிறது எனவே கரண்ட் இப்படி பாய்கிறது இதேபோல் இது தான் இந்த விஷயத்தை திசையில் மேல்நோக்கி அழைக்கிறது எனவே கரண்ட் இப்படி பாய்கிறது எனவே இது உண்மையில் மேல்நோக்கி திசை காட்டப்பட்டுள்ளது அது கீழ்நோக்கிய திசையாக இருந்தால் இயற்கையாகவே அது தலைகீழ் திசையாக இருக்கும் எனவே இது கரண்ட் சோர்ஸ் ஐ என்ன அழைக்கிறது எனவே இது உண்மையில் இந்த கரண்ட் சோர்ஸ் ஆகும் இப்போது ஒரு டிபெண்டன்ட் வோல்ட்டேஜ் சோர்ஸ் ஐயும் அழைக்கிறோம் இவை இரண்டும் வோல்டேஜ் அல்லது கரண்ட்யை சார்ந்துள்ளது எனவே சர்க்யூட் எல்லாம் இங்கே விளக்கப்பட்டுள்ளன அதாவது கட்டுப்படுத்தப்பட்ட வோல்ட்டேஜ் சோர்ஸ்கள் மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட கரண்ட் சோர்ஸ்கள் டிரான்சிஸ்டர் போன்ற பல வகையான நிஜ உலக சாதனங்களுக்கான சர்க்யூட் மாதிரிகளை உருவாக்க பயனுள்ளதாக இருக்கும் டிரான்சிஸ்டர் பின்னர் டிரான்ஸ்பார்மர் எலக்ட்ரிக் மெஷின்ஸ் மற்றும் மின்னணு ஆம்ப்ளிபையர் ஆகும் எனவே இந்த விஷயம் இதுபோன்ற 4 சோர்ஸ்கள் காட்டப்பட்டுள்ளன எனவே வோல்டேஜ் கட்டுப்பாட்டு வோல்ட்டேஜ் சோர்ஸ் ஐ VCVS என்று அழைக்கிறோம் கரண்ட் கட்டுப்படுத்தப்பட்ட வோல்ட்டேஜ் சோர்ஸ் ஐ CCVS என்று காட்டியுள்ளோம் எனவே இந்த சர்க்யூட் காட்டப்பட்டுள்ளது என்பதை நிரூபிக்கவும் இது உதாரணம் 11 இல் பார்த்தோம் ஆகவே இந்த உருவத்தில் உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட் மூலமும் உறிஞ்சப்பட்ட அல்லது வழங்கப்பட்ட பவர்யை தீர்மானிக்கவும் கரண்ட் I 6 ஆம்பியர் என்று பார்த்தால் வோல்ட்டேஜ்க்கு V 20 வோல்ட் P 1 P 2 கொடுக்கப்பட்டுள்ளது இது மற்றொரு எலிமெண்ட் P 2 P 3 மற்றும் P 4 மற்றொரு டிபெண்டன்ட் கரண்ட் சோர்ஸ்கள் ஆகும் எனவே இவை உறிஞ்சப்பட்ட பவர்யைக் கண்டுபிடிக்க வேண்டும் அல்லது பவர் வழங்கப்பட வேண்டும் வழங்கப்பட்ட பவர் பவர் உறிஞ்சப்பட வேண்டும் இப்போது இது உண்மையில் சில எலிமெண்ட் போலாரிட்டி குறிக்கப்பட்டுள்ளது இங்கே வோல்டேஜ் சோர்ஸ் போலாரிட்டி குறிக்கப்பட்டுள்ளது இங்கே போலாரிட்டி குறிக்கப்பட்டுள்ளது மற்றும் இது கரண்ட் மேல்நோக்கி காட்டப்பட்டுள்ளது மற்றும் இந்த கரண்ட் சோர்ஸ் ஆனது I 1 6 அதாவது I 6 ஆம்பியர் ஆக இருக்கும் இப்போது முந்தைய கலந்துரையாடலின் போது இந்த கரண்ட்யை விட்டு வெளியேறும் போது இது ஒரு பாசிட்டிவ் போலாரிட்டி அல்லது பாசிட்டிவ் முனையத்தை விட்டு வெளியேறும் வோல்டேஜ் சோர்ஸ் கரண்ட் ஆகும் அதாவது பவர் வழங்கப்படுகிறது மற்றும் அடையாளம் எதிர்மறையாக இருக்கும் எனவே இந்த விஷயத்தில் I 1 கரண்ட் சோர்ஸ் ல் இருந்து வெளிவருகிறது என்பதைக் கண்டால் அதாவது பாசிட்டிவ்வாக வழங்கப்படும் பவர் எனவே p 1 20 6 ஆக இருக்கும் எனவே 120 வாட் வர் வழங்கப்படும் அதனால் p1 20 6 120 வாட் வழங்கப்பட்ட பவர் எனவே கரண்ட் வெளியேறும் போதெல்லாம் முனையம் இருக்க வேண்டும் அதாவது வழங்கப்பட்ட பவர் மற்றும் இந்த போலாரிட்டிக்கு ஏற்ப இந்த கரண்ட் I 6 ஆம்பியர் இந்த சர்க்யூட்க்கு எலிமெண்ட்க்குள் நுழைகிறது எனவே இந்த சர்க்யூட் பவர் ஐ உறிஞ்சிவிடும் ஏனெனில் பாசிட்டிவ் முனையத்தில் கரண்ட் நுழைவு அதாவது உறிஞ்சப்படும் பவர் 12 6 P 2 12 வோல்ட் I 6 ஆம்பியர் இருக்க வேண்டும் எனவே இது 12 6 ஆக இருக்கும் எனவே இது 72 வாட் ஆக இருக்கும் எனவே p 2 72 வாட் பவர் உறிஞ்சப்பட்ட பவர்யாக இருக்கும் p 2 72 இல் மீண்டும் இந்த சர்க்யூட்க்கு ஐ பார்ப்போம் மீண்டும் 7 ஆம்பியர் கரண்ட் இந்த முனையத்தில் நுழைகிறது எனவே இது ஒரு பாசிட்டிவ் ஆனது அதாவது கரண்ட் நுழைவு பாசிட்டிவ் முனையத்தில் அது பவர் உறிஞ்சப்பட்டு வோல்டேஜ் 8 க்கு வழங்கப்படும் எனவே 8 7 P 3 56 வாட் பவர் உறிஞ்சப்படும் எனவே P3 8 7 56 வாட் என்று தயாரிக்கப்படுகிறது இது கரண்ட் சோர்ஸ் ஆகும் எனவே I 6 ஆம்பியர் அதாவது இந்த ஒரு 1 6 6 1 ஆம்பியர் 1 ஆம்பியர் இப்போது கேள்வி என்னவென்றால் அது என்ன அழைப்பை வழங்கியது அல்லது உறிஞ்சப்பட்ட பவர் இப்போது இந்த முனையத்தைப் பார்ப்போம் அதாவது இது வெறுமனே ஒயர் மட்டுமே என்று பார்த்தோம் அதாவது இங்கே குறிக்க முடியும் ஏனெனில் இது எதுவும் இல்லை இது மற்றும் இந்த கரண்ட் மேல்நோக்கி உள்ளது என்றால் கரண்ட் என்பது ஒரு ஆம்பியர் கரண்ட் இப்படி நகரும் இதுபோன்று பாய்கிறது அதாவது உண்மையில் இந்த முனையத்தை விட்டு வெளியேறும் கரண்ட் முனையம் மற்றும் வெளியேறுதல் என்பது முனையத்தை விட்டு வெளியேறும் போதெல்லாம் பவர் வழங்கப்படுகிறது அதனால் இந்த அடையாளம் பாசிட்டிவ்வாக இருக்கும் ஆனால் இங்கே தற்போதையது ஒரு ஆம்பியர் கரண்ட் என்பது என்ன ஆம்பியர் 1 அழைப்பு இப்போது வோல்டேஜ் என்ன அந்த வோல்டேஜ் 8 1 6 கரண்ட் முனையத்தை விட்டு வெளியேறுவதைப் பார்த்தோம் எனவே இது I1 6 ஆம்பியர் எனவே அது 8 வாட் பவர் வழங்கப்பட்டது எனவே இந்த வோல்ட்டேஜ் உண்மையில் என்று கருதலாம் இந்த புள்ளி ஒரு P என்று கருதுவோம் பின்னர் a புள்ளியை b புள்ளி என்று கூறலாம் எனவே இந்த வோல்டேஜ் உண்மையில் V a b 8 வோல்ட் எனவே இங்கே அதே வோல்டேஜ் 8 வோல்ட் ஆனால் கரண்ட் I 6 ஆம்பியர் ஆக இருக்கும் போது இதன் அடிப்படையில் இது 16 6 ஆக இருக்கும் இது 1 ஆம்பியர் மற்றும் திசை ஒரு மேல்நோக்கி செல்லும் என்று பார்த்தோம் எனவே கரண்ட் இதன் வழியாக பாய்கிறது இது அதாவது இது எனவே அந்த கரண்ட் முனையத்தை விட்டு வெளியேறுகிறது ஏனெனில் இது இது இது முனையத்தை விட்டு வெளியேறுகிறது எனவே அப்படியானால் அதாவது அது வழங்கப்படும் பவர் ஆகும் எனவே என்ன அழைப்பு இந்த சோர்ஸ் ஆல் வழங்கப்பட்ட பவர் 8 1 ஆக இருக்கும் 8 வாட் என்பதாகும்